அட்டவணை மூலம் பெராமீட்டர்களை பாஸ் செய்வதை நீங்கள் பார்த்தால்நாம் கூறிய இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது அல்லது மிகவும் எளிமையான வழி அல்லது எளிமையும் நெகிழ்வுத்தன்மையும் காெண்டதாகும் இது இந்த ப்ரொஸிஜர் கால்ஸுக்காக உள்ளது இந்த சிஸ்டம் கால்ஸ்க்காக பாஸ் செய்யவேண்டிய பல எண்ணக்கையிலான பெராமீட்டர்கள் நம்மிடம் உள்ளன பாஸ் செய்ய விரும்பும் பெராமீட்டர்கள் சில மெமரி லொக்கேஷன்களில் லோட் செய்யப்படுகின்றன கால்ஸ்க்கான பெராமீட்டர்களின் அட்ரஸ் X சிஸ்டம் கால்ஸ்க்காக லோட் செய்யப்படுகிறது இது சிஸ்டம் கால் 13 ஆகும் அதாவது அதை ப்ரோக்ராம் உருவாக்கும் எனவே X என்பது பெராமீட்டர் ஒரு ரெஜிஸ்டரில் X லோட் செய்யப்பட்டு பின்னர் பாஸ் செய்யப்படுகிறது இந்த X உண்மையில் ஒரு அட்ரஸ் ரெஜிஸ்டர் இது பெராமீட்டர்களின் ப்ளாக்கை வைத்திருக்கிறது நாம் வைத்திருக்கும் இந்த குறிப்பிட்ட கால்ஸ்ஸிற்கான பெராமீட்டர்களின் ப்ளாக் அட்ரஸை கணினியில் வைத்திருக்கிறது இது நினைவகம் என்றால் நினைவகத்தின் இந்த பகுதியில் பெராமீட்டர்களின் அனைத்து நகல்கள் X ரெஜிஸ்டர்களில் இருக்கலாம் இதன் அட்ரஸ் நம்மிடம் உள்ளது இந்த X இந்த குறிப்பிட்ட அட்ரஸில் சரியாக லோட் செய்யப்பட்டால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் செயல்படுத்தல் நிலையில் உள்ள சிஸ்டம் கால் அந்த X ரெஜிஸ்டரைப் பயன்படுத்தி ப்ளாக்கில் பாஸ் செய்யப்பட்ட பெராமீட்டர்களை கண்டறியலாம் எனவே இந்த அட்டவணை வகை கட்டமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சிஸ்டம் கால்ஸ்ஸிற்கான பெராமீட்டரை நாம் பாஸ் செய்யலாம் பல்வேறு வகையான சிஸ்டம் கால்ஸ் உள்ளன நான் விவாதித்தபோல பல்வேறு வகையான சேவைகள் உள்ளன எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்கும் ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஸெட் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் இருப்பது சாத்தியமே எனவே அவை தோராயமாக ஆறு முக்கிய வகைகளாக தொகுக்கப்படலாம் சில சிஸ்டம் கால்ஸ் ப்ராஸஸ் கண்ட்ரோல் தொடர்பானவை அவற்றில் சில ஃபைல் தொடர்பானவை ஃபைல் கையாளுதல் அவற்றில் சில டிவைஸ் கையாளுதலுக்கானவை அவற்றில் சில தகவல் பராமரிப்புக்காக சில தகவல்தொடர்புக்கானவை சில பாதுகாப்புக்காக என உள்ளன எனவே சிஸ்டம் கால்ஸ் அவற்றில் எவ்வாறு உள்ளன என்பதை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் எனவே முதலில் ப்ராஸஸ் கண்ட்ரோலுக்கான சிஸ்டம் கால்ஸ் ப்ராஸஸை உருவாக்கும்மேலும் ப்ராஸஸை நிறுத்தும் எனவே இவை கிரியேட் ப்ராஸஸ் அல்லது டெர்மினேட் ப்ராஸஸ் போன்ற தொடர்புடைய சிஸ்டம் கால்ஸ் ஆகும் எனவே நாம் ஒரு ப்ராஸஸை முடிக்க விரும்பலாம் அல்லது ஒரு ப்ராஸஸை நாம் அபார்ட் செய்ய விரும்பலாம் எனவே முடிவு என்பது அந்த ப்ராஸஸை நிறுத்துதல் அல்லது அபார்ட் செய்வது என்றால் இடையில் ஏதேனும் தவறான நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கால்ஸை அபார்ட் செய்ய வேண்டும் பின்னர் லோட் மற்றும் எக்ஸிக்யுட் உள்ளன எனவே சில ப்ரோக்ராம்களை லோட் செய்ய வேண்டியது இருக்கலாம் அல்லது சில ப்ராஸஸ்களை லோட் செய்து எக்ஸிக்யுட் செய்ய வேண்டியது இருக்கலாம் எனவே லோட் என்றால் உள்ளடக்கம் லோட் செய்யப்படுகிறது இரண்டாம் நிலை சேமிப்பகம் அல்லது டிஸ்க்கில் இருந்து உள்ளடக்கம் பிரதான நினைவகத்தில் நகலெடுக்கப்படும் இதனால் ப்ராஸஸ் எக்ஸிக்யுஷனுக்கு தயாராகிறது பின்னர் ப்ராஸஸுக்கு ஸிபியு நேரம் வழங்கப்படும் போது அது எக்ஸிக்யுட் ஆகும் எனவே அது எக்ஸிக்யுட் என்பதாகும் எனவே இவை இரண்டும் இரண்டு வெவ்வேறு செயல்பாடுகள் ஒன்று ப்ரோக்ராமை தயார் செய்கிறது அல்லது இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து அதன் உள்ளடக்கத்தை நகலெடுப்பதன் மூலம் ப்ராஸஸை எக்ஸிக்யுஷனுக்கு தயார் செய்கிறது மற்றொன்று ப்ராஸஸை எக்ஸிக்யுட் செய்வதற்காக ஸிபியுவை ப்ராஸஸுக்கு தருகிறது ப்ராஸஸ் அட்ரிபியூட்களை பெறுதல் மற்றும் ப்ராஸஸ் அட்ரிபியூட்களை அமைத்தல் ப்ராஸஸின் உரிமையாளர் யார் நாம் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் ப்ராஸஸின் முன்னுரிமை என்ன ஆகியவை ப்ராஸஸின் சில அட்ரிபியூட்கள் எனவே அந்த வழியில் நாம் ப்ராஸஸின் அட்ரிபியூட்களை பெற முயற்சி செய்யலாம் அல்லது சில சமயங்களில் ப்ராஸஸ் அட்ரிபியூட்களை அமைக்க விரும்பலாம் எனவே ஒரு ப்ராஸஸின் முன்னுரிமையை குறைக்க அல்லது மேம்படுத்த விரும்புகிறோம் கணினி நிர்வாகியால் இதை செய்ய முடியும் ஆனால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் சில சிஸ்டம் கால்ஸ் வழங்க வேண்டும் இதன் மூலம் அதை மேற்கொள்ள முடியும் பின்னர் சில சிஸ்டம் கால்ஸ் சில ப்ராஸஸ்கள் சிறிது நேரம் காத்திருக்க விரும்புகின்றன இரண்டு ப்ராஸஸ்களுக்கு இடையில் அது சில தாமதத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறது எனவே இது சிறிது நேரம் காத்திருக்க விரும்புகிறது எனவே நேரம் முடிந்ததும் ப்ராஸஸூக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் மேலும் அந்த ப்ராஸஸ் அதன் எக்ஸிக்யூஷனை மீண்டும் செய்ய தொடங்கும் பின்னர் ஈவென்ட் அல்லது சிக்னல் ஈவென்ட்க்காக காத்திருக்கும் சில நேரம் ஒரு ப்ராஸஸ் ஏதேனும் ஈவென்ட் நிகழும் வரை காத்திருக்க விரும்பலாம் அல்லது வேறு சில ப்ராஸஸ்கள் சில குறிப்பிட்ட ஈவென்ட்கள் நிகழ்ந்தவுடன் வேறு சில ப்ராஸஸ்களுக்கு தெரிவிக்க விரும்பலாம் எனவே எனக்கு p1 மற்றும் p2 ஆகிய இரண்டு ப்ராஸஸ்கள் கிடைத்துள்ளன ஆகவே p1 என்பது p2 ஆல் தூண்டப்படும் சில ஈவென்ட்களுக்காகக் காத்திருக்கிறது p2 அது ஏதோ ஈவென்ட் e நடக்க காத்திருக்கிறது எனவே அது வெயிட் சிஸ்டம் கால் மற்றும் இந்த ப்ராஸஸ் p1 அது அந்த சமிக்ஞையை e இல் செய்யும் எனவே இந்த வழியில் இது ஈவென்ட் நடந்துவிட்டது என்று சிக்னல் மூலம் தெரிவிக்க வேண்டும் இது வெயிட் ஈவென்ட் மற்றும் சிக்னல் ஈவென்ட் எனவே அவை இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் அவை சிஸ்டம் காலாக இருக்க வேண்டும் இதனால் அவை ப்ராஸஸ்களால் பயன்படுத்தப்பட முடியும் பின்னர் அலோகேட் மற்றும் ஃப்ரீ மெமரி சில ப்ராஸஸ்களுக்கு அதிக மெமரி தேவைப்படலாம் ஏனென்றால் சில ஹை லெவல் ப்ரோக்ராம் எழுதும் போது நாம் சில டைனமிக் ஸ்டோரேஜை உருவாக்க விரும்புகிறோம் என்பது நமக்கு தெரியும் டைனமிக் ஸ்டோரேஜை உருவாக்குவது என்பது இந்த அலோகேட் கோரிக்கையின் மூலம் சில டைனமிக் இடத்தைக் கேட்பது ஆகும் மற்றும் இடம் தேவைப்படாதபோது அந்த இடத்தை விடுவிக்க விரும்புகிறது எனவே இது அலோகேட் மற்றும் ஃப்ரீ மெமரி எனவே இவை இரண்டு விஷயங்கள் ஆகும் பிழை இருந்தால் டம்ப் மெமரி செய்வது ஃபைல் மாற்றத்தால் பிழை ஏற்பட்டால் ப்ரோக்ராம் இயங்கும் போது பிழை ஏற்பட்டால் இந்த வகை பிழையைப் பெறுவது வழக்கமான ஒன்று என தெரிந்திருக்கலாம் குறிப்பாக நீங்கள் யுனிக்ஸ் அல்லது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் ப்ரோக்ராமை இயக்குகிறீர்கள் என்றால் இந்த குறிப்பிட்ட பிழை செய்தி செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் போன்றது செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் கோர் டம்ப்ட் இந்த செய்தியை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த செய்தியின் அர்த்தம் என்னவென்றால் என்னிடம் ஒரு ப்ரோக்ராம் உள்ளது எனவே அந்த ப்ரோக்ராமில் நான் எழுதுகிறேன் நான் x க்கு ஏதோ ஒன்று சமம் என்று எழுதுகிறேன் இது ஒரு சாதாரண வேரியபில் அசைன்மெண்ட் ஆகும் எனவே எனக்கு ஒரு பாயின்டர் p கிடைத்துவிட்டால் நான் p ஏதோவொன்றுக்கு சமம் என்று எழுதுகிறேன் இந்த p சரியாக துவக்கப்படும் வரை இந்த ஆப்பரேஷன் எக்ஸிக்யூஷன் ஆகும் எனவே p இன் தற்போதைய மதிப்பு அதாவது மாற்றியமைக்கப்பட வேண்டிய லொக்கேஷனின் முகவரி இந்த குறிப்பிட்ட ப்ராஸஸூக்கான வேலிட் முகவரி வரம்பிற்குள் இல்லை என்பதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது இதன் விளைவு செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் ஆகும் இது இந்த திட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய செக்மென்ட்டிற்கு அப்பாற்பட்ட சில லொக்கேஷன்களை அணுக முயற்சிக்கிறது எனவே அது ஒரு செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் ஆகும் செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் ஏற்படும் போது தவறு உண்மையில் நிகழ்ந்ததா இல்லையா என்பதை பயனாளர் சரிபார்க்க வேண்டும் எனவே p க்கு வேறு சில மதிப்புகள் சில விரும்பத்தகாத மதிப்பைக் கொண்டிருக்க வழிவகுக்கும் நிலைமை எப்படி நிகழ்ந்தது அந்த தடயத்தைப் பெறுவதற்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இந்த நிலையை எவ்வாறு எட்டியது என்பது போன்றவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது எக்ஸிக்யுட் செய்யப்படும் ப்ராஸஸின் டோட்டல் ரன் டைம் இமேஜ் ஆகும் எனவே அது கோர் ஆஃப் தி ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் ஏற்படும் போது இந்த கோர் டம்ப்ட் செய்தால் சில டீபக்கரை பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட தவறு ஏன் ஏற்பட்டது என்பதை மிகச்சரியாக கண்டறியலாம் எனவே அது செக்மென்ட்டேஷன் ஃபால்ட் கோர் டம்ப்ட் ஆகும் மேலும் உண்மையான ப்ரோக்ராம் கோடுடன் ஒப்பிடும்போது இந்த ஃபைல் இயல்பாகவே மிகப் பெரியதாக உள்ளது ஏனென்றால் இயல்பாக ப்ரோக்ராம் கோடு சிறியதாக இருக்கிறது ஆனால் ப்ரோக்ராம் கோட் சில ரிக்கர்ஸிவ் கால்ஸ் போன்றவற்றை செய்திருக்கலாம் எனவே இந்த கோர் மிகப் பெரியதாக இருக்கிறது எனவே இந்த வழியில் நமக்கு இது மிகவும் முக்கியமானது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை போலவே ஏதாவது பிழை ஏற்பட்டால் மெமரி கன்டென்ட்டை இது டம்ப் செய்ய முடிய வேண்டும் இதனால் ப்ரோக்ராமில் என்ன தவறு ஏற்பட்டது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் பிறகு பிழைகளை தீர்மானிக்க டீபக்கர் தேவைப்படுகிறது எனவே நாம் சிங்கிள் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் செய்ய முடியும் எனவே டீபக்கர் என்பது ப்ரோக்ராம் சரியாக இயங்காதபோது ஏன் இந்த குறிப்பிட்ட நிலைமை ஏற்பட்டது என்ன பிரச்சனை ஏன் சரியாக இயங்கவில்லை என்பதை சரிபார்ப்பதற்காக நமக்கு வேண்டும் எனவே நீங்கள் இந்த விஷயத்தை பெற விரும்பலாம் எடுத்துக்காட்டாக நான் x y z என்பது போன்ற கணக்கீட்டை செய்யும் ஒரு ப்ரோக்ராமை எழுதியிருக்கலாம் இப்போது இந்த வரியை எக்ஸிக்யூட் செய்தபிறகு பின் இந்த வரி சரியாக எக்ஸிக்யூட் செய்யப்பட்டதா இல்லையா என்பதை எவ்வாறு சரிபார்க்கலாம் எனவே y ன் மதிப்பு என்ன z ன் மதிப்பு என்ன x ன் மதிப்பு என்ன என்பதை என்னால் பார்க்க முடிய வேண்டும் எனவே இந்த வரி எக்ஸிக்யூட் செய்யப்பட்ட பிறகு நான் இந்த மதிப்புகளைக் கண்டறிந்தால் x உண்மையில் y plus z இன் மதிப்பைக் கொண்டிருப்பதைக் கண்டால் இந்த ப்ரோக்ராம் சரியாக செயல்படுத்தப்பட்டிருப்பதை நான் அறிவேன் ஆனால் வேறு ஏதாவது எனக்கு கிடைத்தால் எங்காவது ஒரு சிக்கல் உள்ளது அது இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மென்ட் அல்லது சில ப்ரோக்ராம் அல்லது ப்ரோக்ராமின் முந்தைய பகுதியில் உள்ள சில ஸ்டேட்மென்ட் போன்றவற்றில் இருக்கலாம் இந்த காரியத்தை எப்படி செய்வது எனவே இதற்காக சில டீபக்கிங் வசதி இருக்க வேண்டும் எனவே கணினியில் ஒரு டீபக்கர் இருக்க வேண்டும் அதன் மூலம் நான் இந்த சோதனை செய்ய முடியும் எனவே சில மெமரி லொக்கேஷன்கள் மற்றும் ஸிபியு ரெஜிஸ்டர்களின் உள்ளடக்கத்தை சரிபார்க்க இது அனுமதிக்கும் மேலும் நான் ஒரு ப்ரோக்ராமை ஒவ்வொரு வரியாக இயக்க முடியும் எனவே இவை வெவ்வேறு வரிகள் என்றால் குறிப்பாக ப்ரோக்ராமின் ஸோர்ஸ் லெவல் இந்த வரியைப் போல x y z க்கு சமமாக இருக்கலாம் இந்த வரி p x m ஆக இருக்கலாம் எனவே இதேப்போல் என்னால் நிறுத்த முடிய வேண்டும் எனவே பொதுவாக நீங்கள் இங்கே ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்ய தொடங்கினால் அது இந்த வரிகளை எல்லாம் எக்ஸிக்யுட் செய்து பின்னர் வெளியே வரும் ஆனால் நான் அதை விரும்பவில்லை நான் செயல்பாடுகளை ஆரம்பித்த பிறகு ப்ரோக்ராம் இங்கே நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் பின்னர் நான் x y மற்றும் z ன் மதிப்புகளை சரிபார்க்க முடியும் நான் Go என்று சொன்னால் அது அடுத்த வரியை எக்ஸிக்யுட் செய்யும் மீண்டும் இங்கே நிறுத்தப்படும் மீண்டும் இந்த வேரியபிலின் மதிப்புகளை என்னால் சரிபார்க்க முடியும் அது இப்படியே செல்ல வேண்டும் எனவே ஒவ்வொரு வரியாக இது செல்ல வேண்டும் ஒரே Go வில் ஒட்டுமொத்தமாக செய்யப்படக்கூடாது எனவே அதுதான் ஸிங்கிள் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆகும் எனவே ப்ரோக்ராம் டீபக்கிங் கட்டத்தில் ஸிங்கிள் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் உதவியாக இருக்கும் பொதுவாக ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் உருவாக்கப்படும்போது ப்ரோக்ராமில் நிறைய லாஜிக்கல் பக்ஸ் இருக்கும் பின்னர் இந்த டீபக்கரும் இந்த சிங்கிள் ஸ்டெப்பிங் வசதிகளும் உள்ளன எனவே குறிப்பாக ப்ரோக்ராமின் லாஜிக் சிக்கலானதாக இருந்தால் இவை உண்மையிலேயே தேவைப்படுகின்றன எனவே இந்த வழியில் இந்த டீபக்கர் வசதி சிஸ்டம் கால்ஸ் சேவைகளின் மூலம் வழங்கப்படுகிறது ப்ராஸஸ்களுக்கு இடையில் டேட்டாவைப் பகிர அணுகலை நிர்வகிப்பதற்கான லாக்ஸ் உள்ளன நான் கூறியபடி ஒரு பகிரப்பட்ட வேரியபில் x இருந்தால் இப்போது ப்ராஸஸ் 1 இதில் ரைட் செய்ய முயற்சிக்கும் மற்றும் ப்ராஸஸ் 2 இதை ரீட் செய்ய முயற்சிக்கிறது ப்ராஸஸ் 1 x ன் இந்த மதிப்பை மாற்றியமைக்கும்போது x ன் இந்த உள்ளடக்கம் இறுதி இல்லை எனவே சிலவற்றில் p2 ஆல் ரீட் செய்யப்படும் மதிப்பு சரியானதாக இருக்காது ஏனெனில் x ன் மதிப்பு சில மாற்றங்களுக்கு உள்ளாகிறது எனவே p1 x ஐ அணுகும் போது p2 அனுமதிக்கப் படக்கூடாது இதேபோல் p2 x ஐ ரீட் செய்யும்போது p1 ஐ மாற்ற அனுமதிக்கக்கூடாது எனவே அதற்காக நான் ஒருவித லாக்ஸ் வைத்திருக்க முடியும் மேலும் இந்த x ஐ அணுக நான் லாக்ஸ் வைத்திருக்க வேண்டும் எனவே எனக்கு லாக் அனுமதி கிடைத்தால் மட்டுமே என்னால் தொடர முடியும் எனவே இந்த வகை லாக்கிங் மெக்கானிசத்தை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் கால்ஸ் வழங்க வேண்டும் இதனால் இந்த பகிர்வு சீரானது எனவே இதைப்பற்றி ப்ராஸஸ் ஸின்க்ரோனைஸேஷன் அத்தியாயத்தில் பார்ப்போம் ஃபைல் மேனேஜ்மென்ட்டிற்காக ஒரு ஃபைலை உருவாக்குதல் பின்னர் ஒரு ஃபைலை நீக்குதல் ஃபைலைத் திறந்து மூடுதல் பின்னர் ரீட் ரைட் அல்லது ரீபொசிஷன் போன்ற பல சிஸ்டம் கால்ஸ் கிடைத்துள்ளன இந்த ரீட் ரைட் நமக்கு புரிகிறது ரீபொசிஷன் என்பது உண்மையில் என்னவென்றால் இப்போது நீங்கள் ஃபைலைத் திறக்கும்போது ஃபைல் பாயின்டர் ஃபைலின் தொடக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இங்கிருந்து ரீட் செய்தால் நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிகளைப் பெறுவீர்கள் உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக பெறுவீர்கள் அல்லது இது ரீட் சிஸ்டம் காலில் உள்ள ரீட் அளவைப் பொறுத்து நாம் ரீட் செய்ய விரும்பும் பைட்ஸ் எத்தனை என்று நாம் சொல்ல வேண்டும் எனவே இங்கே நான் சொல்ல வேண்டியது f p மற்றும் நான் கொடுக்க விரும்பும் மற்ற பெராமீட்டர் நான் படிக்க விரும்பும் பைட்டுகளின் எண்ணிக்கை நிச்சயமாக அடுத்ததாக மற்றொரு பாயின்டர் பஃபர் பாயின்டர் உள்ளது எனவே இந்த ரீட் வெற்றிகரமாக இருந்தால் அது பைட்டுகளின் ஃபைல் பாயின்டர் எண்ணின் தற்போதைய நிலையிலிருந்து ரீட் செய்து அதை பஃபருக்குள் வைக்கும் இப்போது அதன் பிறகு ஃபைல் பாயின்டர் அடுத்த நிலைக்கு முன்னேறும் பைட்டுகளின் எண்ணிக்கை இவ்வளவு என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஃபைல் பாயின்டர் இங்கு வரும் எனவே நீங்கள் இங்கே மற்றொரு ரீட் வெளியிட்டால் இது இந்த கட்டத்தில் இருந்து தொடங்கி தொடரும் சில நேரங்களில் ஃபைலின் சில பகுதியை ரீட் செய்வதை தவிர்க்க விரும்புகிறோம் இது ரீபொசிஷன் வகை சிஸ்டம் கால்ஸ் மூலம் செய்யப்படுகிறது எனவே பொதுவாக C ப்ரோக்ராமில் ஒரு அழைப்பு l seek என இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால் அந்த ஃபைல் பாயின்டர் பின்னர் ஃபைலில் வேறு எங்காவது வைக்கப்படும் எனவே இந்த ரீபொசிஷன் சிஸ்டம் கால்ஸ் உள்ளன அவற்றின் ஃபைல் அட்ரிப்யூட்ஸை get செய்வதற்கும் set செய்வதற்கும் சிஸ்டம் கால்ஸ் உள்ளன எனவே ஃபைலின் உரிமையாளர் யார் ஃபைலின் அளவு என்ன கடைசியாக எப்பொழுது மாற்றியமைக்கப்பட்டது இது எப்போது உருவாக்கப்பட்டது என்பது போன்றவற்றை பெற இது நம்மை அனுமதிக்கும் எனவே இந்த ஃபைல் மேனேஜ்மென்ட் தொடர்பான கால்ஸ் கணினியின் எந்தவொரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திலும் இருக்க வேண்டும் அடுத்து டிவைஸ் மேனேஜ்மென்ட் தொடர்பான கால்ஸ் பற்றி பார்ப்போம் எனவே டிவைஸிற்கான கோரிக்கை இருக்கலாம் பின்னர் டிவைஸை விடுவிக்கவும் பின்னர் ரீட் ரைட் ரீபொசிஷன் போன்றவை இருக்கலாம் எனவே டிவைஸிலிருந்து உள்ளடக்கத்தை ரீட் செய்யவோ அல்லது வெளியீட்டு சாதனத்தில் எதையாவது ரைட் செய்யவோ விரும்புகிறோம் அல்லது ரீட் ரைட் செய்யும் ஹெட்டை ரீபொசிஷன் ஹெட்டை மாற்றியமைக்க விரும்புகிறோம் பின்னர் டிவைஸ் அட்ரிப்யூட்ஸை get செய்வதற்கும் set செய்வதற்கும் டிவைஸ்களை லாஜிக்கலாக இணைக்கவும் அல்லது பிரிக்கவும் செய்யலாம் எனவே டிவைஸ் உள்ளது ஆனால் நாம் அதை கணினியுடன் இணைக்க விரும்புகிறோம் அல்லது ப்ரோக்ராமுடன் இணைக்க விரும்புகிறோம் அதுதான் இணைப்பு அல்லது எனது ப்ரோக்ராமில் எனது கணினியில் அந்த டிவைஸை இனி நாம் விரும்பவில்லை எனவே நீங்கள் டிவைஸை பிரிக்க விரும்புகிறீர்கள் டிவைஸ் மேனேஜ்மென்ட் பிரிவின் கீழ் வழங்கப்படும் சேவைகள் இவை ஆகும் பின்னர் get time அல்லது get date போன்ற பராமரிப்பு தொடர்பான கால்ஸ் ஆகும் எடுத்துக்காட்டாக எந்த பயனாளர் கணினியைப் பயன்படுத்துகிறார் என்பதைப் பற்றிய தகவலை எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறார் என்பதைப் பற்றிய தகவல்களை நீங்கள் வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்றால் இவை முக்கியமானவை get time அல்லது get date set time அல்லது set date get system date set system date get அல்லது set ப்ராஸஸ் ஃபைல் அல்லது டிவைஸ் அட்ரிப்யூட்ஸ் ஆகியவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் கிடைக்கக்கூடிய பராமரிப்பு தொடர்பான கால்ஸ் ஆகும் அல்லது பராமரிப்பு தொடர்பான சிஸ்டம் கால்ஸ் ஆகும் எனவே எல்லா ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திலும் சில மாறுபாடுகளுடன் இந்த கால்ஸ் உள்ளன பின்னர் ப்ராஸஸ்களுக்கு இடையிலான தொடர்பு நாம் இந்த வகை தொடர்பை உருவாக்க வேண்டும் அல்லது இணைப்பை நீக்க வேண்டும் எனவே இது ஒருவகையான கால்ஸ் ஆகும் எனவே மெசேஜ் அனுப்பும் மாடல் என்றால் நாம் மெசேஜ்களைப் பெறவும் அனுப்பவும் வேண்டும் நாம் ஷேர்ட் மெமரி மாடலைப் பெற்றுள்ளோம் பின்னர் ஷேர்ட் மெமரி பகுதிகளுக்கு உருவாக்கப்பட்ட கெயின் அக்ஸஸை அழிக்க விரும்புகிறோம் இந்த மல்டி ப்ராஸஸிங் சிஸ்டத்தை நீங்கள் பெறும்போதெல்லாம் நம்மிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட மாடல் மெசேஜ் பாஸிங் மாடல் ஆகும் எனவே மெசேஜ் பாஸிங் மாடலில் என்ன செய்யப்படுகிறது தங்களுக்குள் தொடர்பு கொள்ள விரும்பும் ப்ராஸஸ்களுக்கு இடையில்ஒரு மெசேஜ் வரிசை இருக்கும் இந்த ப்ராஸஸ் ஒரு மெசேஜை இதற்கு அனுப்பும் ஒவ்வொரு ப்ராஸஸூக்கும் அதனுடன் தொடர்புடைய ஒரு வரிசை கிடைத்துள்ளது என்று நீங்கள் நினைக்கலாம் அதை நாம் மெசேஜ் வரிசை என்று அழைக்கிறோம் அதேபோல் இந்த ப்ராஸஸூம் அதனுடன் தொடர்புடைய மெசேஜ் வரிசையை பெற்றுள்ளது எனவே p1 p2 விடம் ஏதாவது சொல்ல விரும்பும்போது அது என்ன செய்யும் அது இந்த மெசேஜை மெசேஜ் வரிசைக்கு அனுப்பும் எனவே அதன்படி மெசேஜ் வரிசையில் இந்த மெசேஜ் வந்தவுடன்p2 மெசேஜ் வரிசையிலிருந்து ரீட் செய்ய விரும்புகிறது அது அந்த மெசேஜை அதில் இருந்து பெறும் இதேபோல் p2 p1 க்கு சில செய்திகளை அனுப்ப விரும்பினால் இது உண்மையில் p1 ன் மெசேஜ் வரிசையில் ரைட் செய்யப்படும் பின்னர் மெசேஜ் வரிசையில் இருந்து p1 ரீட் செய்யும்போது மெசேஜ் வரிசையில் இருந்து மெசேஜ் கிடைக்கும் எனவே இது பல ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஆதரிக்கும் ஒரு வகை தகவல்தொடர்பு நுட்பம் ஆகும் இயற்கையாகவே இந்த வகை மெசேஜ்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் இந்த அனுப்புதலுக்கான சிஸ்டம் கால்ஸை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அனுப்பும் மெசேஜை ஹோஸ்ட் பெயருக்கு அல்லது ப்ராஸஸ் பெயருக்கு அனுப்பலாம் எனவே இது இரண்டு ப்ராஸஸ்களின் அடிப்படையில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் பிஸிக்கலாக இந்த p1 கணினி M1 இல் உள்ளது மற்றும் இந்த p2 கணினி M2 இல் உள்ளது இரண்டும் வெவ்வேறு கணினிகளில் உள்ளது எனவே இந்த தகவல்தொடர்பு நுட்பத்தை நாம் பெற விரும்புகிறோம் எனவே நமக்கு மெசேஜை ஹோஸ்ட் அல்லது ப்ராஸஸ்களுக்கு இடையில் அனுப்ப மற்றும் பெற முடிய வேண்டும் அல்லது அது க்ளையண்டிலிருந்து சர்வருக்கு இருக்கலாம் கிளையன்ட் சர்வருக்கு சில மெசேஜை அனுப்ப விரும்புகிறது எனவே க்ளையண்டிலிருந்து சர்வருக்கு சில மெசேஜ் செல்லலாம் மற்றும் சர்வரிலிருந்து க்ளையண்டிற்கும் சில மெசேஜ் செல்லக்கூடும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் இந்த வகை சிஸ்டம் கால்ஸை நாம் ஆதரிக்க வேண்டும் பின்னர் ஷேர்ட் மெமரி மாட்யூல் பயன்படுத்தப்படுகிறது எனவேஷேர்ட் மெமரி மாடலில் மிகவும் இறுக்கமாக இணைக்கப்பட்ட அமைப்பு உள்ளது எனவே பகிரப்பட்ட நினைவக மாதிரியில் என்ன நடக்கிறது என்றால் எனக்கு இந்த இரண்டு செயல்முறைகள் p1 மற்றும் p2 கிடைத்துள்ளன மேலும் அவை இரண்டும் நினைவகத்தை அணுகுவதற்கும் பெறுவதற்கும் பயன்படுத்துகின்றன இது p1 க்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவகத்தின் பகுதியாக இருக்கலாம் இது p2 க்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவகத்தின் பகுதியாக இருக்கலாம் எனவே பொதுவாக p1 எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது இது இந்த கோடை இயக்கும் மற்றும் p2 இந்த கோடை இயக்கும் இப்போது இந்த p1 மற்றும் p2 அவற்றுக்கிடையே பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு வேரியபில் x இருந்தால் அதற்கு வழி இல்லை என்று நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் p 1 இல் x இன் நகல் உள்ளது எனவே இங்கே இந்த மெமரி லொக்கேஷன் உள்ளது மற்றும் x இன் நகல் p 2 இல் இருக்கிறது எனவே அவை ஒரே x அல்ல நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஷேர்ட் மெமரி என்று அழைக்கப்படும் மெமரியின் சில பகுதியை நாம் கொண்டிருக்க வேண்டும் எனவே இது ஷேர்ட் மெமரி என்று அழைக்கப்படுகிறது பின்னர் எப்படியாவது p1 பகிரப்பட்ட நினைவகத்தில் ஒரு லொக்கேஷனிற்கு ஒரு பாயின்டரை பெற்றிருக்க வேண்டும் எனவே ஷேர்ட் மெமரியில் இந்த லொக்கேஷனிற்கு ஒரு பாயின்டர் உள்ளது அதுபோல p2 விற்க்கும் ஷேர்ட் மெமரியில் ஒரு பாயின்டர் உள்ளது இப்போது இந்த குறிப்பிட்ட இடத்தை p1 மற்றும் p2 ஆல் மட்டுமே அணுக முடியும் என்பதற்கான சரியான அனுமதி அமைப்போடு அதை நிறுவ முடியும் எனவே p1 ஏதாவது ரைட் செய்ய விரும்பினால் அது இந்த பாயின்டர் மூலம் செல்லலாம் எனவே இந்த பாயின்டரின் பெயர் p என்றும் இந்த பாயின்டரின் பெயர் q என்றும் சொல்லலாம் எனவே p1 p5 என்று ரைட் செய்தால் என்ன நடக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட லொக்கேஷன் 5 ஆக மாற்றப்படும் எனவே p2 q இன் மதிப்பை தேடுகிறது என்றால் அதன் மதிப்பு 5 க்கு சமம் என்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இந்த மதிப்பு 5 ஐ அங்கு பெறும் எனவே அங்கு x இன் மதிப்பு எனவே இந்த வழியில் நாம் பகிர்வு செய்யலாம் இந்த ஷேர்ட் மெமரி நடைமுறை படுத்தப்பட சிஸ்டம் கால்ஸ் இருக்க வேண்டும் இதன் மூலம் இந்த மெமரியின் பகுதிகளை பகிர்ந்து கொள்ள முடியும் மேலும் அந்த பகுதிகளுக்கு அணுகலைப் பெற வேண்டும் எனவே ஷேர்ட் மெமரியை உருவாக்க பயனுள்ள சிஸ்டம் கால்ஸ் உள்ளன நாம் பின்னர் அந்த கால்ஸுக்கு வருவோம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ப்ராஸஸின் நிலை என்ன என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கலாம் எனவே அந்த வகையில் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் மாற்றப்பட வேண்டும் பின்னர் தொலைவில் உள்ள டிவைஸ்களை இணைக்கவும் பிரிக்கவும் செய்ய வேண்டும் சில டிவைஸ்கள் தொலைவில் உள்ள ஸிஸ்டமாக உள்ளது எனவே சில நேரங்களில் நாம் அந்த அமைப்பைப் பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே நீங்கள் ஒரு அட்டாச் கால் செய்வீர்கள் சில சமயங்களில் பயன்பாடு முடிந்ததும் டிவைஸிலிருந்து பிரிக்க விரும்புகிறோம் எனவே அந்த வழியில் டிட்டாச் கால் செய்வீர்கள் எனவே இதுபோன்ற சிஸ்டம் கால்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தால் வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பிற்காக நாம் ரிசோர்ஸ்களுக்கு கண்ட்ரோல் அக்சஸ் பெற வேண்டும் இது முக்கியமானது எனவே உங்களிடம் சிஸ்டம் கால்ஸ் இருக்க வேண்டும் அவை ரிசோர்ஸ்களுக்கான அணுகலைக் கட்டுப்படுத்துகின்றன அவை அனுமதி பெறலாம் மற்றும் அமைக்கலாம் மேலும் பயனாளர் அணுகலை அனுமதிக்கும் மற்றும் மறுக்கும் எனவே இந்த பாதுகாப்பு தொடர்பான சிஸ்டம் கால்ஸ் கிடைக்க வேண்டும் ஆக நீங்கள் எந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பார்த்தாலும் இந்த சிஸ்டம் கால்ஸை இந்த வகைகளாக தொகுக்க முடியும் எடுத்துக்காட்டாக ப்ராஸஸ் கன்ட்ரோல் குழுவிலிருந்து இந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை நீங்கள் கவனித்தால் கிரீயேட் ப்ராஸஸ் எக்ஸிட் ப்ராஸஸ் வெயிட் ஃபார் சிப்லிங் ஆப்ஜெக்ட் போன்ற கால்ஸ் உள்ளன அதுபோலவே யுனிக்ஸ் கால் யூனிக்ஸ் சிஸ்டம் அல்லது லினக்ஸ் சிஸ்டம் போன்றவற்றில் ஃபோர்க் எக்ஸிட் மற்றும் வெயிட் போன்ற தொடர்புடைய சிஸ்டம் கால்ஸை பெற்றுள்ளோம் விண்டோஸின் இந்த கிரீயேட் ப்ராஸஸ் யூனிக்ஸில் உள்ள ஃபோர்க் போன்றது விண்டோஸின் எக்ஸிட் ப்ராஸஸ் யூனிக்ஸில் எக்ஸிட் போன்றது எனவே இதேபோல் ஃபைல் கையாளுதலுக்காக விண்டோஸில் ஃபைலை உருவாக்க கிரீயேட் ஃபைல் என பெற்றுள்ளோம் யூனிக்ஸ் அல்லது லினக்ஸில் ஃபைலை உருவாக்க ஓப்பன் என பெற்றுள்ளோம் ஒரு ஃபைலை ரீட் செய்வதற்காக இங்கே ரீட் ஃபைல் இங்கே ரீட் ரைட் செய்வதற்காக ரைட் ஃபைல் இங்கே எழுதுவதற்கு ரைட் எனவே அது போன்ற பல்வேறு வகையான சிஸ்டம் கால்ஸை நாம் பெறலாம் எனவே ஃபைலை க்ளோஸ் செய்வதற்காக க்ளோஸ் ஹேன்டில் உள்ளது எனவே ஃபைலை க்ளோஸ் செய்வதற்காக எளிமையான க்ளோஸ் கிடைத்துள்ளது எனவே இது சில காரணங்கள் டிவைஸ் கையாளுதலைப் போலவே set console mode பெற்றுள்ளோம் அதேபோல் இந்த ioctl ஐயும் பெற்றுள்ளோம் எனவே இது IO ஆப்பரேஷன் தொடர்பான பல்வேறு பெராமீட்டர்களை அமைக்கிறது டிவைஸில் இருந்து ரீட் மற்றும் ரைட் சிஸ்டம் கால்ஸை பெறுகிறோம் எனவே இங்கேயும் ரீட் மற்றும் ரைட் நாம் பெற்றுள்ளோம் எனவே விண்டோஸின் டிவைஸை கையாளுதல் விஷயத்தில் நமக்கு ரீட் கன்சோல் ரைட் கன்சோல் கிடைத்துள்ளது அவை ரீட் ஃபைல் மற்றும் ரைட் ஃபைல் சிஸ்டம் கால்ஸ்லிருந்து வேறுபட்டவை அதேசமயம் யூனிக்ஸ் கணினியில் அவை ஒரே மாதிரியானவை ஃபைல் மற்றும் டிவைஸ்கள் இரண்டிற்கும் ஒரே ரீட் மற்றும் ரைட் சிஸ்டம் கால்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன எனவே விண்டோஸ் OS உடன் ஒப்பிடும்போது யுனிக்ஸ் அமைப்பில் ஃபைல்கள் மற்றும் டிவைஸ்கள் மிகவும் சீரான பாணியில் இருக்கும் உங்களுக்குத் தகவல் பராமரிப்பு தெரிந்திருப்பதால் விண்டோஸில் get current process id பெற்றுள்ளோம் யுனிக்ஸில் get pid பெற்றுள்ளோம் எனவே ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கும் இதுபோன்ற பல சிஸ்டம் கால்ஸ் உள்ளன இந்த பட்டியல் கையேட்டில் ஆவணப் படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த நிலையான C லைப்ரரி ரொட்டீன் printf எவ்வாறு எக்ஸிக்யுட் செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஒரு printf ஸ்டேட்மென்ட் இருக்கும் ஒரு சிறிய ப்ரோக்ராம் பகுதி கிடைத்துள்ளது இந்த printf இது ஒரு C ப்ரோக்ராமில் உள்ள லைப்ரரி கால் செயல்பாடாகும் இது முடிந்ததும் இந்த ப்ரோக்ராம் பயனாளர் மோடில் எக்ஸிக்யுட் செய்யப்படுகிறது எனவே இந்த printf அழைப்பு காணப்படும்போது அது நிலையான C லைப்ரரிக்கு செல்கிறது இது இந்த கால்ஸை அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கான ரைட் சிஸ்டம் காலாக மாற்றும் எனவே இது ஒரு ரைட் சிஸ்டம் காலை உருவாக்குகிறது இங்கே அது எக்ஸிக்யூஷனின் கெர்னல் மோடுக்கு செல்கிறது இது printf க்கான கோட் ஆகும் எனவே இது ஒரு ரைட் சிஸ்டம் காலாக மாற்றப்படும் மற்றும் ரைட் சிஸ்டம் கால் ஒரு சரியான சிஸ்டம் கால்ஸ் இன்டர்ஃபேஸிற்கு வருகிறது பின்னர் அது ரைட் சிஸ்டம் காலின் உண்மையான எக்ஸிக்யூஷனுக்கு செல்லும் ரைட் சிஸ்டம் கால் முடிந்ததும் இது ஸ்டாண்டர்ட் C லைப்ரரிக்கு மீண்டும் வருகிறது அங்கிருந்து அது மீண்டும் அங்கு செல்கிறது எனவே இந்த வழியில் இந்த printf லைப்ரரி ரொட்டீன் பயனாளர் ப்ரோக்ராமிலிலிருந்து இன்வோக் செய்யப்படவில்லை அது அந்த ரைட் சிஸ்டம் காலை இன்வோக் செய்கிறது எனவே கணினி ப்ரோக்ராம்கள் ப்ரோக்ராம் மேம்பாடு மற்றும் செயல்படுத்த ஒரு வசதியான சூழலை வழங்குகின்றன அவற்றில் சில சிஸ்டம் கால்ஸிற்கான பயனாளர் இன்டர்ஃபேஸ்களாகும் மற்றவை மிகவும் சிக்கலானவை எனவே சில ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் சிஸ்டம் கால்ஸ் உருவாக்குதல் போல் எளிமையானதாக இருக்கலாம் சில ப்ரோக்ராம்கள் மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் எனவே அவை எவ்வாறு வெவ்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் வெவ்வேறு பகுதிகள் இருக்கும் எனவே ஸிஸ்டம் ப்ரோக்ராம்களும் வெவ்வேறு வகைகளாக இருக்கலாம் சில ப்ரோக்ராம்கள் ஃபைலை கையாளுதலுக்காக சில நிலை தகவல்கள் சில நேரங்களில் ஃபைல் மாற்றத்திற்காக சேமிக்கப்படுகின்றன பின்னர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சப்போர்ட் ப்ரோக்ராம் லோடிங் மற்றும் செயல்படுத்தல் தகவல் தொடர்பு பின்னணி சாதனம் சேவைகள் மற்றும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் போன்றவை உள்ளன எனவே பயனாளர்கள் பார்வையில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பெரும்பாலான ஸிஸ்டம் ப்ரோக்ராம்களால் வரையறுக்கப்படுகிறது உண்மையான சிஸ்டம் கால்ஸால் அல்ல ஏனெனில் சிஸ்டம் கால்ஸ் பயனாளருக்குத் தெரியாமல் போகக்கூடும் மேலும் அவர்கள் கிடைக்கக்கூடிய ஸிஸ்டம் ப்ரோக்ராம்களைப் பார்க்கின்றனர் எனவே ஃபைல் நிர்வாகத்திற்கான இது போன்ற ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் உள்ளன அவை இந்த ஃபைல்களை உருவாக்குதல் நீக்குதல் நகலெடுத்தல் மறுபெயரிடுதல் அச்சிடுதல் டம்ப் பட்டியல் போன்றவை ஆகும் எனவே இவை ஃபைல் மேனேஜ்மென்ட் தொடர்பான ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் ஆகும் எனவே ஏன் அவற்றை ப்ரோக்ராம் என்று அழைக்கிறோம் என்றால் அதற்கு பல காரணங்கள் உள்ளன உதாரணமாக யூனிக்ஸ் அல்லது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பார்த்தால் ஒரு பயனாளரை நான் பெற்றுள்ளேன் என்றால் அவருடைய பெயர் யூசர் 1 என்று கூறுவோம் பொதுவாக யூசர்1 home பிளஸ் user1 என்ற ஒரு டைரக்டரியை பெறவார் மற்றும் இந்த டைரக்டரியில் பயனாளர் செயல்படுத்துவதற்கான ப்ரோக்ராமை கொடுக்கும்போது பயனாளருக்கு ஒரு ப்ரோக்ராம் abc கிடைத்திருக்கலாம் எனவே அது இயங்கும் ஆனால் சில நேரங்களில் பயனாளர் வேறு ஏதேனும் கணினி ப்ரோக்ராமை இயக்க வேண்டியிருக்கலாம் கணினி ப்ரோக்ராம் ஒரு ஃபைலை நகலெடுக்க விரும்புகிறது நமக்கு ஒரு கமேன்ட் cp கிடைத்துள்ளது இப்போது என் கணினியில் ஒரு குறிப்பிட்ட டைரக்டரி உள்ளது அங்கு கோட் cp அமைந்துள்ளது எனவே இது டைரக்டரி ஸ்லாஷ் பின் மற்றும் ஸ்லாஷ் சிபி ஆக இருக்கலாம் எனவே இது ஸ்லாஷ் பின் டைரக்டரியில் உள்ள ஒரு ஃபைலைக் கண்டுபிடிக்கும் அதன் பெயர் cp ஆகும் இது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஆகும் எனவே இது உண்மையில் நீங்கள் cp கமேன்டை வழங்கினால் செயல்படுத்தப்படும் ப்ரோக்ராம் ஆகும் எனவே இந்த cp கமேன்ட் சிஸ்டம் கால்ஸை பயன்படுத்தும் இந்த cp கமேன்டை எக்ஸிக்யுட் செய்வதற்கு இது வேண்டும் எனவே இது ஸோர்ஸ் ஃபைலை திறக்க வேண்டும் அது டெஸ்டினேஷன் ஃபைலை திறக்க வேண்டும் இது ஏராளமான ரீட் ரைட் சிஸ்டம் கால்ஸ் போன்றவற்றை செய்ய வேண்டும் எனவே நாம் முன்பு பார்த்தது போல் இது ஒரு சுழற்சியில் பல ரீட் ரைட் சிஸ்டம் கால்ஸ்களை செய்ய வேண்டும் பின்னர் இறுதியாக ஃபைல்களை மூட வேண்டும் ஆனால் கணினியைப் பயன்படுத்துபவராக இருக்கும்போது நாம் இந்த விஷயத்தை பார்க்கவில்லை எனவே இந்த பகுதி நமக்குத் தெரியவில்லை எனவே ஒரு ஃபைல் cp இருப்பதை மட்டும் காண்கிறோம் எனவே அந்த cp ஒரு கணினி ப்ரோக்ராம் ஆகும் மேலும் இது சிஸ்டம் கால்ஸை பயன்படுத்துகிறது எனவே சிஸ்டம் கால்ஸ் பயனாளருக்குத் தெரியாது கணினி ப்ரோக்ராம் மட்டுமே தெரியும் இது ஒரு ப்ரோக்ராம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அவை சில டைரக்டரியிலும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அவை அங்கிருந்து செயல்படுத்தப்படலாம் எனவே இது சில சந்தர்ப்பங்களில் இந்த சிஸ்டம் ப்ரோக்ராம்களை மாற்றியமைக்கலாம் இது உங்கள் ப்ரோக்ராம் cp ன் சொந்த பதிப்பை வைத்திருக்கலாம் மற்றும் அதை ஸ்லாஷ் பின் டைரக்டரியிலும் வைக்கலாம் இதனால் சிஸ்டம் ப்ரோக்ராம் cp யைப் பயன்படுத்துவதை விட நகலெடுக்க உங்கள் ப்ரோக்ராமைப் பயன்படுத்தும் சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம்களுக்கு இது சாத்தியமில்லை எனவே இந்த கணினி ப்ரோக்ராம்கள் தனித்தனியாக கிடைக்காது எனவே அவை நேரடியாக கமேன்ட் லைன் இன்டர்ஃபேஸின் ஒரு பகுதியாக வருகின்றன எனவே அது அப்படியே இருக்கிறது எனவே அவை மாற்றத்தக்கவை அல்ல ஆனால் யூனிக்ஸ் லினக்ஸ் போன்ற ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் அவை இந்த காரியத்தைச் செய்ய உங்களை அனுமதிக்கும் எனவே இவை ஃபைல் மேனேஜ்மென்ட் தொடர்பான கணினி ப்ரோக்ராம்கள் ஆகும் பின்னர் நிலை தகவலுக்கு சில ப்ரோக்ராம்கள் தேதி நேரம் அளவு கிடைக்கக்கூடிய மெமரி டிஸ்க் ஸ்பேஸ் பயனாளர்களின் எண்ணிக்கை ஆகிய சில தகவல்களை கணினியிடம் கேட்கின்றன எனவே அதைச் செய்வதற்கு சில ப்ரோக்ராம்கள் உள்ளன விரிவான செயல்திறன் பதிவு செய்தல் மற்றும் பிழைத்திருத்தம் போன்ற தகவல்களை வழங்கும் சில ப்ரோக்ராம்கள் உள்ளன எனவே மீண்டும் அவைகள் சிஸ்டம் கால்ஸை பயன்படுத்தும் ஆனால் அது பயனாளருக்குத் தெரியாது பொதுவாக இந்த ப்ரோக்ராம்கள் டெர்மினல் அல்லது பிற அவுட் புட் சாதனங்களுக்கு வெளியீட்டை வடிவமைத்து அச்சிடுகின்றன நான் கூறியபடி குறிப்பாக நீங்கள் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தைப் பார்த்தால் ls கமேன்ட் டைரக்டரியில் உள்ள ஃபைல்களை பட்டியலிடும் இப்போது இந்த ls கமேன்ட்க்கு ls minus l ls minus al போன்ற பல ஆப்ஷன்கள் உள்ளன நிறைய கமேன்ட்கள் உள்ளதால் நிறைய ஆர்க்யுமெண்ட்களை நீங்கள் ls க்கு அனுப்ப முடியும் இப்போது இந்த ls ஒரு சிஸ்டம் காலாக செயல்படுத்தப்படும் போது இது எல்லா ஃபைல்களின் பட்டியலையும் பெறுகிறது அது முழுமையான டேட்டாவை பெறுகிறது ஆனால் அந்த டேட்டா எவ்வாறு பயனாளர்களுக்கு வழங்கப்படும் என்பதை கவனிக்க வேண்டும் சிஸ்டம் கால் திருப்பி அனுப்பிய மொத்த சீராக்காத டேட்டா இதுவாகும் பின்னர் அது பயனாளரால் குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்களைப் பொறுத்து சரியான பாணியில் வடிவமைக்கப்படுகிறது இதனால் பயனாளர் பயன்படுத்தும் வழியில் இது வரும் இந்த மேலோட்டமான மாற்றங்கள் அல்லது இந்த வடிவமைப்பு மாற்றங்கள் கணினி ப்ரோக்ராம்களால் செய்யப்படுகின்றன சிஸ்டம் கால்ஸ் கணினியிலிருந்து சீராக்காத டேட்டாவை பெற்றுத்தரும் மற்றும் கணினி ப்ரோக்ராம்களால் இந்த டேட்டா பயனாளர் கேட்ட வடிவத்தில் வடிவமைக்கப்படும் பொதுவாக அவை ஃபார்மட் செய்யப்பட்டு அவுட்புட்டை டெர்மினல் அல்லது பிற அவுட்புட் டிவைஸ்களில் ப்ரின்ட் செய்கிறது சில கணினிகள் அமைப்பின் தகவல்களை சேமிக்கவும் மீட்டெடுக்கவும் ரெஜிஸ்டர்களை பயன்படுத்துகின்றன இந்த அமைப்பு தகவல்கள் சேமிக்கப்படுகினறனஅவை மேம்படுத்தப்படுகின்றன மேலும் இது எளிதாக உள்ளது மேம்படுத்தப்பட்டவற்றை எங்கு தேடுவது என்பது உங்களுக்குத் தெரியும் அதற்காக இது உள்ளது சில சமயங்களில் இந்த அமைப்பை பெற்றுள்ளோம் அடுத்தது ஃபைல் மாற்றியமைத்தல் ஃபைலில் மாற்றம் செய்ய இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ப்ராேகிராமிங் லாங்குவேஜ் ஆதரவுமற்றும் ப்ராேகிராம் லோடிங் போன்றவற்றை பெற்றுள்ளோம் ப்ராேகிராம் லோடிங் மற்றும் எக்ஸிக்யூஷன் ஆகியவற்றிற்கு ஸிஸ்டம் ப்ராேகிராம்கள் உள்ளன மேலும் தகவல்தொடர்புக்காகவும் ஸிஸ்டம் ப்ராேகிராம் உள்ளது இதைப் பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம்